இப்போது நாம் விரும்பும் மின்னோட்டம் உள்ளது என்று கூறும்போது நிச்சயமாக கணக்கிடும்போது அது 200 μA ஆக இருக்க வேண்டும் என்று என் மனதில் உள்ளது சுற்றுகளின் அடிப்படையில் அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவையான மதிப்பின் தற்போதைய ஆதாரம் உள்ளது அதாவது என்னிடம் 200 μA உள்ளது அதை பொதுவாக I0 என அழைக்கிறேன் மதிப்பு I0 இன் ஆதாரம் கிடைக்கிறது இந்த தற்போதைய மூலத்தை எவ்வாறு உருவாக்குவது எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் எல்லாவற்றையும் டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தி உருவாக்க வேண்டும் மேலும் டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி தற்போதைய மூலத்தை உருவாக்குவதற்கான வழிகள் இருப்பதால் நாங்கள் பின்னர் பார்ப்போம் எனவே இந்த தற்போதைய ஆதாரம் கிடைக்கிறது மேலும் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் எங்களிடம் ஒரு டிரான்சிஸ்டர் உள்ளது இதன் வடிகால் மின்னோட்டம் I0 க்கு சமமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக I0 ஐ நேரடியாக இதனுடன் இணைப்பது வேலை செய்யாது டிரான்சிஸ்டர் ஒருதலைப்பட்ச சாதனம் என்பதால் நாங்கள் அதைக் கண்டோம் எனவே நாம் செய்ய வேண்டியது இந்த கேட் மூல மின்னழுத்தத்தை சரிசெய்ய வேண்டும் நான் இங்கே குறிப்பிட்டுள்ளபடி நாங்கள் கேட் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்துவோம் மற்றும் மூல மின்னழுத்தத்தை சரிசெய்வோம் இதை எந்த மின்னழுத்தத்திலும் என்னால் சரிசெய்ய முடியும் ஆனால் நான் தரையில் கட்டுவேன் நான் எந்த மின்னழுத்தத்துடன் இணைக்கிறேன் என்பது முக்கியமில்லை இப்போதைக்கு அது தரையில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் செய்ய வேண்டியது இது கேட் வோல்டேஜ் VG அதை நான் கட்டுப்படுத்த வேண்டும் எப்படியாவது சர்க்யூட் ஏற்பாட்டைக் கொண்டு வர வேண்டும் இது நான் செய்வது இல்லை கைமுறையாக சரி நான் அம்மீட்டரைப் பார்த்து அதை சரிசெய்யவில்லை நான் சர்க்யூட்டை உள்ளமைக்க வேண்டும் இதன்மூலம் இறுதியாக எல்லாம் செட்டில் ஆகும்போது இந்த ID மதிப்பு I0 க்கு சமமாக மாறும் எனவே எதிர்மறையான பின்னூட்டத்தின் செயல்முறையை நாங்கள் விவரித்தபடி இரண்டு விஷயங்களைச் செய்ய வேண்டும் ID யை I0 உடன் ஒப்பிட்டு கேட் வோல்டேஜ் VG ஐ சரிசெய்யவும் எனவே ID I0 ஐ விட அதிகமாக உள்ளதா அல்லது ID I0 ஐ விட குறைவாக உள்ளதா என்பதைப் பொறுத்து இப்போது இரண்டு மின்னோட்டங்களை எவ்வாறு ஒப்பிடுவது ஒப்பிடு என்று சொல்லும் போது ID I0 ஐ விட அதிகமாக உள்ளதா அல்லது I0 ஐ விட குறைவாக உள்ளதா என்பதை நான் அறிய விரும்புகிறேன் இதைச் செய்வதற்கான பொதுவான வழிகளில் ஒன்று I0 ID ஐப் பார்ப்பது அல்லது நீங்கள் ID I0 ஐப் பார்க்கலாம் எனவே I0 இன் அடையாளம் ID I0 ID நேர்மறையாக இருந்தால் எனது வடிகால் தற்போதைய ID மிகவும் சிறியது என்று எனக்குத் தெரியும் மற்றும் I0 ID எதிர்மறையாக இருந்தால் ID மிகவும் பெரியது என்று எனக்குத் தெரியும் அதன் அடிப்படையில் என்னால் ஏதாவது செய்ய முடியும் எனவே அடிப்படையில் நான் இரண்டு மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை அல்லது இரண்டு மின்னோட்டங்களின் இயற்கணிதத் தொகையை எடுக்க வேண்டும் இந்த பகுதி தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் நாம் இரண்டு மின்னோட்டங்களை ஒப்பிட வேண்டும் அதாவது இந்த இரண்டு மின்னோட்டங்களுக்கிடையிலான வித்தியாசத்தை நான் கணக்கிட வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இரண்டு மின்னோட்டங்களின் ஒருவித இயற்கணிதத் தொகை இரண்டு மின்னோட்டங்களை எவ்வாறு தொகுப்பது Kirchhoff இன் தற்போதைய சட்டத்தின்படி நீங்கள் இரண்டு மின்னோட்டத்தை ஒரு முனையில் இணைத்தால் அந்த முனையிலிருந்து வெளியேறும் மின்னோட்டம் இந்த இரண்டின் கூட்டுத்தொகையாக இருக்கும் அதாவது I1 மற்றும் I2 அந்த வழியில் பாய்ந்தால் என்ன வெளியேறும் I1 I2 ஆக இருக்கும் மறுபுறம் நான் எதிர் திசையில் I2 இருந்தால் எனக்கு I1 I2 கிடைத்திருக்கும் எனவே மின்னோட்டத்தை ஒரு முனையுடன் இணைப்பதன் மூலம் முனையிலிருந்து வெளியேறுவது என்ன அது என்னவாகும் என்பதைப் பார்க்க வேண்டும் முனையிலிருந்து வெளியேற முனைவது நீரோட்டங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும் அதுதான் நாம் சரியாக இருக்கும் எனவே நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் இங்கே நாம் I0 ஐடியைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் அதை அப்படியே காட்டுகிறேன் இந்த முனையிலிருந்து வெளியேறுவது என்ன நான் இன்னும் அங்கு எதையும் இணைக்கவில்லை அதனால் அங்கிருந்து வெளியேறுவது I0 ஐடி இந்த பகுதி தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது கிர்ச்சாஃப்பின் தற்போதைய சட்டத்தின் அடிப்படை எனவே இந்த வயரில் I0 பாய்கிறது என்றால் ID அங்கு பாய்கிறது என்றால் வெளியேறுவது I0 ID க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது அது உண்மையில் எங்கே போகிறது நீங்கள் அதை இப்படி இணைக்கும்போது உங்களிடம் வெவ்வேறு மின்னோட்டங்கள் இருந்தால் சிறந்த மின்னோட்ட ஆதாரங்களில் என்ன நடக்கும் அத்தகைய இணைப்பு அனுமதிக்கப்படாது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே அத்தகைய இணைப்பு அனுமதிக்கப்படவில்லை ஏனெனில் இது கிர்ச்சோஃப்பின் தற்போதைய சட்டத்தை மீறுகிறது ஆனால் டிரான்சிஸ்டர் மற்றும் தற்போதைய ஆதாரம் போன்ற இரண்டு விஷயங்களை எடுத்து அவற்றை ஒன்றாக இணைப்பதில் இருந்து எதுவும் என்னைத் தடுக்கவில்லை அந்த வழக்கில் உண்மையில் என்ன நடக்கிறது பின்வருபவை என்னவெனில் ஒவ்வொரு முனையிலும் சில ஒட்டுண்ணி கொள்ளளவு இருக்கும் நீங்கள் எந்த நேரத்திலும் இரண்டு மின்கடத்திகள் சில மின்கடத்தா மூலம் பிரிக்கப்பட்டிருந்தால் அவற்றுக்கிடையே சில கொள்ளளவு இருக்கும் அதாவது பல கம்பிகள் கொண்ட ஒரு சுற்று இருந்தால் ஒவ்வொரு கம்பியிலிருந்தும் மற்ற எல்லா கம்பிகளுக்கும் மின்தேக்கிகள் இருக்கும் எனவே நீங்கள் இதைப் பற்றி சிந்திக்கலாம் I0 ID யிலிருந்து வேறுபட்டால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க இது ஒரு மின்தேக்கியில் பாய்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் மின்தேக்கியை எங்கும் இணைக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல ஆனால் நாங்கள் கருதுவோம் அது தரையுடன் இணைக்கப்பட்ட மின்தேக்கி என்று மின்தேக்கியின் இணைப்பைப் பொருட்படுத்தாமல் நாம் விவாதிக்கப் போகும் முடிவு மாறாது எனவே அது ஒரு மின்தேக்கியில் பாய்கிறது இந்த மின்தேக்கி தன்னிச்சையாக சிறியதாக இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல இங்கு மின்னழுத்தம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது என்பதை மட்டுமே கூறுகிறது Kirchhoff இன் தற்போதைய சட்டத்தை திருப்திப்படுத்த இந்த மின்னோட்டம் எங்காவது ஓட வேண்டும் மேலும் அது அந்த முனையுடன் தொடர்புடைய ஒட்டுண்ணி கொள்ளளவிற்குள் பாயும் எனவே இந்த பகுதி மிகவும் தெளிவாக உள்ளது என்று மீண்டும் நம்புகிறேன் இல்லையெனில் தயவுசெய்து திரும்பிச் சென்று அதைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களிடம் இரண்டு மின்னோட்டங்கள் ஒரு முனைக்குள் வந்து அந்த இரண்டு மின்னோட்டங்களும் சமமற்றதாக இருந்தால் வேறுபாடு ஒட்டுண்ணி கொள்ளளவிற்குள் பாயும் எனவே அதனால் என்ன நடக்கிறது ID ஐ விட சிறியதாக இருந்தால் I0 ID பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது என்பது தெளிவாகிறது எனவே இந்த மின்தேக்கியில் மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது இந்த மின்தேக்கியின் மின்னழுத்தம் அதிகரிக்கிறது இதன் பொருள் என்ன இது தரை இது வடிகால் மின்னழுத்தம் VD வடிகால் மின்னழுத்தம் VD அதிகரிக்கிறது மீண்டும் இது மின்தேக்கியின் அடிப்படை நடத்தை நீங்கள் மின்தேக்கியின் மின்னழுத்தத்தை இப்படி அளந்து கொண்டிருந்தால் அந்த திசையில் ஒரு மின்னோட்டத்தை நேர்மறை மின்னோட்டத்தை பம்ப் செய்தால் என்ன நடக்கும் என்றால் இந்த VC அதிகரித்துக்கொண்டே செல்லும் ஏனெனில் VC 1CI dt மின்னோட்டத்தின் வடிவம் அல்லது மின்னழுத்தம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மின்னோட்டம் நேர்மறையாக இருந்தால் மின்னழுத்தம் அதிகரித்துக்கொண்டே செல்லும் இப்போது மாறாக ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் அதாவது பம்ப் செய்யப்படுவதை விட அதிக மின்னோட்டம் கீழே பாய்கிறது எனவே இந்த மின்னோட்டம் எதிர்மறையாக இருக்கும் உண்மையில் மின்தேக்கியின் மேல் தட்டில் இருந்து மின்னோட்டம் எடுக்கப்படும் VD விழும் வடிகால் மின்னழுத்தம் குறைகிறது அதாவது உங்களிடம் இருந்தால் மின்தேக்கி நீங்கள் மின்தேக்கி மின்னழுத்தத்தை இப்படி அளவிடுகிறீர்கள் மேலும் இந்த திசையில் மின்னோட்டம் இருந்தால் இந்த VC குறைந்து கொண்டே செல்கிறது ஏனெனில் நீங்கள் மேல் தட்டிலிருந்து சார்ஜ் எடுக்கிறீர்கள் எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ID யை விட I0 அதிகமாக உள்ளதா அல்லது ID யை விட I0 குறைவாக உள்ளதா என்பதன் அடிப்படையில் VD அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன முன்பு நான் அம்மீட்டரைப் பார்த்து இதைச் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது இதை தானாகவே செய்ய எனக்கு இந்த சுற்று தேவை ID ஐ விட I0 அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் I0 ஐ விட ID சிறியதாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் ID மிகவும் சிறியது என்று எனக்குத் தெரியும் ஐடியின் மதிப்பை அதிகரிக்க வேண்டும் எனவே அதாவது நான் VG இன் மதிப்பை அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் ID என்பது VG இன் அதிகரித்து வரும் செயல்பாடாகும் ID வெர்சஸ் VG என்பது எங்களுக்குத் தெரியும் இது சதுர சட்டம் அது போல் தெரிகிறது எனவே IDயை அதிகரிக்க வேண்டும் என்றால் நான் அங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும் VG மதிப்பை அதிகரிக்க வேண்டும் ஐடியானது I0 ஐ விட சிறியதாக இருந்தால் நாம் VG ஐ அதிகரிக்க வேண்டும் மேலும் ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் அதற்கு நேர்மாறானது அதாவது அந்த ID மிகவும் பெரியது அதை நாம் சிறியதாக மாற்ற வேண்டும் எனவே அதை சிறியதாக மாற்றுவதற்கான வழி VG இன் மதிப்பைக் குறைப்பதாகும் எனவே இது நமக்குத் தேவையான செயல் இதுவே நமக்குத் தேவையான கருத்து நடவடிக்கை இப்போது இது தானாக நடக்கும் வகையில் சர்க்யூட்டை எவ்வாறு கட்டமைப்பது நீங்கள் அதைப் பார்த்தால் வடிகால் மின்னழுத்தம் என்ன செய்கிறது என்பதைப் பாருங்கள் I0 ஐ விட சிறியதாக இருந்தால் VD உண்மையில் அதிகரிக்கிறது ஏனெனில் இந்த வேறுபாடு மின்னோட்டம் ஒட்டுண்ணி மின்தேக்கியில் பாய்கிறது மற்றும் அதை அதிகரிக்க முனைகிறது VG க்கு நாங்கள் விரும்பியதைப் போலவே இதுவும் உள்ளது இதேபோல் ID ஐ விட அதிகமாக இருந்தால் VDகுறைந்து கொண்டே செல்கிறது ID ID ஐ விட அதிகமாக இருந்தால் உண்மையில் விஜியைக் குறைக்க விரும்புகிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் VG க்கு நாம் என்ன நடக்க விரும்புகிறோமோ அது ஏற்கனவே வடிகால் நடக்கிறது கேட் மின்னழுத்தத்தை நாம் செய்ய வேண்டியது இந்த இணைப்பின் காரணமாக வடிகால் மின்னழுத்தத்திற்கு உண்மையில் நடக்கிறது எனவே இப்போது தீர்வு மிகவும் தெளிவாக உள்ளது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அல்லது அதைச் செய்வதற்கான வழிகளில் ஒன்று எப்படியாவது இந்த VD ஐ VG க்கு மாற்றுவது அதைச் செய்வதற்கான எளிதான வழி வடிகால் வாயிலை இணைப்பதாகும் மீண்டும் VG க்கு நாம் விரும்புவது VG க்கு நாம் விரும்பும் மாறுபாடு வடிகாலில் நடக்கிறது எனவே செய்ய எளிதான விஷயம் VG VD இது எங்களுக்கு முதல் வகை சுற்றுகளை வழங்குகிறது இது எங்காவது இணைக்கப்படும் இது சில விநியோக மின்னழுத்த VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன் இது தற்போதைய I0 ஆகும் இதுவே உண்மையான வடிகால் மின்னோட்ட ID I0 ID என்பது ஒட்டுண்ணி மின்தேக்கியான இந்த மின்தேக்கி Cpக்குள் பாயும் அதன் அளவைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் இது மின்னழுத்த மாறுபாட்டை கற்பனை செய்ய மட்டுமே நீங்கள் வடிகால் கிடைக்கும் நாம் வடிகால் வாயிலுடன் இணைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த இணைப்பின் காரணமாக நாம் VG க்கு சமமான VD ஆக்குகிறோம் இப்போது என்ன நடக்கிறது I0 ஐ விட ID சிறியதாக இருந்தால் இந்த மின்தேக்கியில் சில மின்னோட்டம் பாயும் மேலும் இந்த மின்னழுத்தம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் மறுபுறம் ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் மேல் தட்டில் இருந்து சில மின்னோட்டம் எடுக்கப்படும் மேலும் இந்த மின்னழுத்தம் குறைந்து கொண்டே செல்லும் மேலும் ID I0 ஐ விட அதிகமாக இருந்தால் VD தொடர்ந்து குறைகிறது இப்போது VD எப்போது மாறாமல் இருக்கும் ID சரியாக I0 க்கு சமமாக இருந்தால் மட்டுமே VD மாறாமல் இருக்கும் இப்போது இந்த இணைப்பின் காரணமாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ID ஆரம்பத்தில் I0 ஐ விட சிறியதாக இருந்தது என்று சொல்லலாம் நீங்கள் தொடங்கும் போது அது பூஜ்ஜிய மின்னோட்டத்துடன் தொடங்குகிறது பின்னர் வடிகால் மின்னழுத்தம் அதிகரிக்கிறது இப்போது அந்த வழக்கில் என்ன நடக்கிறது கேட் மின்னழுத்தமும் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது எனவே இது ஐடியின் மதிப்பை அதிகரிக்கிறது எனவே ஐடியானது I0 ஐ விட சிறியதாக உள்ளது எனவே இந்த பின்னூட்டத்தின் காரணமாக இந்த ID மேலும் அதிகரிக்கும் எனவே நீங்கள் விரும்புவது இதுவே அல்லது ID அதிகமாக இருந்தால் ID ஐ விட அதிகமாக இருந்தால் VD குறைந்து கொண்டே செல்லும் இது கேட் மின்னழுத்தத்தைக் குறைக்கும் இது வடிகால் மின்னோட்டத்தைக் குறைக்கும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் என்ன நடக்கிறது என்றால் VG அதிகரிக்கிறது இது ஐடியும் அதிகரிக்கிறது என்பதைக் குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட வழக்கில் VG கீழே விழுகிறது இது ஐடியும் கீழே விழுகிறது என்பதைக் குறிக்கிறது இரண்டில் எது நடந்தாலும் இருவரும் இந்த நிலையில்தான் முடிவடையும் எனவே இந்த விஷயத்தில் பின்னூட்ட ID அதிகரித்துக்கொண்டே செல்லும் என்பதால் இது மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ இருக்கும் என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை I0 ID க்கு சமமாக மாறும் வரை அதைச் செய்துகொண்டே இருக்கும் எனவே அந்த வழக்கில் அது நிறுத்தப்படும் இந்த விஷயத்திலும் அதேதான் நடக்கிறது இந்த வழக்கில் ID சரியாக I0 க்கு சமமாக மாறும் வரை குறையும் இப்போது இது I0 க்கு சமமாக இல்லாவிட்டால் சுற்று நிலையான நிலையை அடையாது என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் இந்த மின்னழுத்தம் அதிகரித்து அல்லது குறையும் இறுதியாக இந்த மின்னழுத்தம் நிலையானதாக மாறும்போது ID ஆனது I0 க்கு சமமாக இருக்கும் என்று நாங்கள் உத்தரவாதம் அளித்தோம் அதாவது Kirchhoff இன் தற்போதைய சட்டத்தின்படி எனவே இது ஒரு டிரான்சிஸ்டரை சார்பு செய்வதற்கான மிக அடிப்படையான வழியாகும் மேலும் இது வடிகால் பின்னூட்டம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இதன் பொருள் என்னவென்றால் வடிகால் மூல மின்னழுத்தம் என்பது கேட் மூலத்திற்கான பின்னூட்டம் கேட் மூல மின்னழுத்தம் இந்த வழக்கில் வடிகால் மூல மின்னழுத்தத்திற்கு சமம் எனவே வடிகால் மின்னழுத்தம் எப்படியாவது வாயிலுக்கு மீண்டும் செலுத்தப்படுகிறது இறுதியாக டிரான்சிஸ்டரின் வடிகால் மின்னோட்டம் விரும்பிய மின்னோட்ட I0 க்கு சமமான நிலையான நிலையை அடையும் நான் மிகவும் வலுவாக வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் நீங்கள் இந்த சுற்றுகளைப் பார்த்தால் டிரான்சிஸ்டரில் எப்படியாவது I0 பயன்படுத்தப்படுகிறது என்று நினைக்க வேண்டாம் இது பின்னூட்ட சுற்று I0 மற்றும் ID இடையே உள்ள வேறுபாடு கேட் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்தும் சில பின்னூட்டச் செயலைத் தூண்டுகிறது கேட் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே ஐடியை மாற்ற முடியும் எனவே இது பின்னூட்ட சுற்று ஆகும் இதில் VG மாறிக்கொண்டே இருக்கும் வகையில் விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் I0 ஐடியிலிருந்து வேறுபட்டால் VG மாறாமல் இருக்கும் ஐடிக்கு சமம் மற்றும் சுற்று இறுதியாக அந்த நிலையான நிலையை அடையும் எனவே இது ஒரு பின்னூட்ட சுற்று இப்போது இதன் பிற வகைகளும் உள்ளன அதாவது VG யை VD யுடன் நேரடியாக இணைக்க வேண்டிய அவசியமில்லை நாம் விரும்புவது இந்த வகையான மாறுபாடு VD அதிகரித்து VGக்கு மாற்றப்பட வேண்டும் அதை செய்ய பல வழிகள் உள்ளன அதனால் நாம் படிப்போம் மேலும் பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் இதுபோன்ற ஒரு சர்க்யூட்டை நாம் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் பயாஸ் சர்க்யூட்டைக் கொண்டு வரும்போதெல்லாம் டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஏனெனில் இது ஒரு பெருக்கிக்கு தேவையான இயக்க புள்ளியாகும் எனவே அதையும் சரிபார்க்க வேண்டும் உண்மையில் இந்த விஷயத்தில் இது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் VDS VGS க்கு சமம் எனவே VT நேர்மறையாக இருக்கும் வரை VDS VGS VT ஐ விட அதிகமாக இருக்கும் என்று தானாகவே அர்த்தம் எனவே எங்களிடம் நேர்மறை VT டிரான்சிஸ்டர் இருந்தால் டிரான்சிஸ்டர் செறிவூட்டல் பகுதியில் இருப்பதை இந்த இணைப்பு உறுதி செய்கிறது எனவே பெருக்கிகளை உருவாக்க இதைப் பயன்படுத்துவோம் பின்வரும் விரிவுரைகளில் இதன் மாறுபாடுகளைப் பார்ப்போம்